எனவே காலை வணக்கம் டிசைன் பெறுவதற்கு முன் மஸோன்றி வேலையின் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தின் காம்போனென்ட்ஸ் மஸோன்றி பிஹேவியர் ஆகிய அடுத்தவற்றிற்கு நாம் செல்வோம் எனவே அது முதன்மையாக பிஹேவியர் அண்டர் சியர் ஆகும் ஆனால் நாம் சியர் இன் ஐசொலேஷன் ஐ ஆராயப் போவதில்லை ஏனெனில் அது உண்மையில் ஒரு பிரக்டிகல் ஸ்டேட் இல்லை பியூர் சியர் என்பது மெக்கானிக்ஸ்ஸின் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டேட் ஆனால் மிகவும் அரிதாகவே நீங்கள் ஒரு பியூர் சியர் ஸ்டேட்டைப் பெறுவீர்கள் எனவே லோட் தாங்கும் கட்டுமானங்களைப் பார்க்கும்போது அது எப்போதும் கம்ப்ரஸன் ஆக்ஸில் கம்ப்ரஸன் முன்னிலையில் இருக்கும் எனவே இது க்ராவிட்டியிலிருந்து வரும் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் பொதுவாக வரும் சியர் மற்றும் லேட்டரல் போர்ஸ்களைப் பற்றியது நமது கவனம் முதன்மையாக எர்த் குவாக் எபக்ட்லிருந்து வரும் லேட்டரல் போர்ஸ் மீது இருக்கும் எனவே இது இன் பிளேன் சியர் ஆகும் ஏனெனில் க்ராவிட்டி முன்னிலையில் மஸோன்றிகளில் லோட் தாங்கும் சியர் சுவர்களைப் பார்க்கிறோம் இப்போது ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் லெவல்கள் மாறுபடலாம் எனவே ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸனிற்கும் சியர்க்கும் இடையில் நீங்கள் பெறும் இன்டெராக்சன்களை ஆராய்வது பயனுள்ளது எனவே அடுத்த மூன்று விரிவுரைகள் மெட்டிரியல் லெவல் மஸோன்றியில் உள்ள பையாக்ஸில் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நிலைக்கு வழிவகுக்கும் இந்த தொடர்பு பற்றிய புரிதலைப் பெற அர்ப்பணிக்கப்படும் பின்னர் அந்த அடிப்படையைப் பயன்படுத்தி ரிசல்டன்ட் போர்ஸ்களின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் டிசைனிற்கான அடிப்படையாக மாறும் இந்த இன்டெராக்சன்களை நாம் வரையறுக்க முடியுமா உங்கள் சியர் கவர்ன்ட் பிஹேவியர் ஒரு பிளக்ஸ்ஸர் கவர்ன்ட் பிஹேவியர் ஆகியவை இன் பிளேன்னில் உள்ளன எனவே சியர் சுவர்களுக்கான வடிவமைப்பில் நாம் எதைப் பார்க்கப் போகிறோம் என்பதற்கு இது உண்மையில் அடிப்படையாகிறது எனவே சியர் மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் கலவையை நாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் இப்போது இன் பிளேன் செயலைப் பார்க்கிறோம் எனவே நாம் ஆய்வு செய்து கொண்டிருந்த முந்தைய விரிவுரைகளில் அவுட் ஆப் பிளேன் பெண்டிங் ஆக இருந்தது எனவே இப்போது நாம் இன் பிளேன்னில் உள்ள செயலைப் பார்க்கப் போகிறோம் மஸோன்றி வேலைகளில் சியர் சுவர் பிஹேவியர்யைப் பார்க்கிறோம் அது மஸோன்றி சுவரில் அவுட் ஆப் பிளேன் உள்ள திசையில் சியர் செயல்படப் போவதில்லை அவுட் ஆப் பிளேன் திசையில் சியர் காரணமாக ஏற்படும் பெயிலியர் மெக்கானிசம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு சில சியர் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் பெண்டிங் பிளக்ஸ்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் ராக்கிங் பெயிலியர் ஆகியவற்றில் பெயிலியர் பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அவுட் ஆப் பிளேன் திசையில் சியர் ஆதிக்கம் செலுத்துகிறது அதற்கு மாறாக இங்கு பிளக்ஸ்ஸர் ஆதிக்கம் செலுத்துகிறது மற்றும் இன் பிளேன் திசையில் சியர் மற்றும் கம்ப்ரெஸ்ஸனிற்கு இடையிலான இந்த இன்டெராக்சன்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த பையாக்ஸில் ஸ்ட்ரெஸ் நிலையை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் இதுவே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்களின் அடிப்படையாகிறது இதை நாம் சில பெயிலியர் அளவுகோல்களை ஆராய்ந்து அடைய வேண்டும் எனவே வெர்டிகள் க்ராவிட்டி போர்ஸ்களின் கலவையை ஆய்வு செய்யப் போகிறோம் சுவரில் செயல்படும் லேட்டரல் போர்ஸ்களுடன் சூப்பர்போஸ்ட் மற்றும் சுய எடை ஆகியவை ஸ்ட்ரெஸ்களின் பையாக்ஸில் ஸ்ட்ரெஸ் நிலைக்கு வழிவகுக்கும் எனவே மெக்கானிக்கல் ரீதியாகவும் எஸ்பிரிமெண்ட் ரீதியாகவும் என்ன கவனிக்கப்படுகிறது ஜாய்ண்ட்களின் காரணமாக படத்தில் வரும் மிகத் தெளிவான டைரக்சனல் ப்ரோபர்டி உள்ளது எனவே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ்க்கு அல்லது நீங்கள் எடுக்க விரும்பும் ஸ்ட்ரெஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் பொறுத்து பெட் ஜாய்ண்ட்களின் ஓரியென்ட்டேஷன் எவ்வாறு சார்ந்துள்ளது என்பதைப் பொறுத்து மேலும் பெட் ஜாய்ண்ட்களின் ஓரியென்ட்டேஷன்க்கு பயன்படுத்தப்படும் போர்ஸ்களின் திசை பெட் ஜாய்ண்ட்களின் பிளேன் ஓரியென்ட்டேஷன் முக்கியமானதாகிறது மேலும் ஹோமோஜெனியஸ் பொருட்களாக எளிதில் கருதக்கூடிய பொருட்களிலிருந்து விலகல் உள்ளது எனவே உண்மையில் ஒரு ஹெடெரோஜெனிட்டி உள்ளது ஹெடெரோஜெனிட்டி உள்ளது ஏனெனில் நாம் கலவை நன்கு வரையறுக்கப்பட்ட கலவை யூனிட்கள் மற்றும் மோர்ட்டார் மற்றும் இன்டெராக்சன்களைப் பார்க்கிறோம் மற்றும் இரண்டாவது சிக்கல் டைரக்சனல் ப்ரோபர்டிகளிலிருந்து வரும் ஸ்ட்ரென்த் ஒரு திசையில் மற்றொன்றுக்கு ஒரே மாதிரியாக இருக்காது எனவே நீங்கள் சியர் மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் கலவையைக் கொண்டிருக்கும்போது இது பிச்சருக்கு வரத் தொடங்குகிறது எனவே நாம் ஒரே ஹோமோஜெனியஸ் மற்றும் ஒரு ஐசோட்ரோபிக் ஹோமோஜெனியஸ் பொருளின் கருதுகோளைப் பயன்படுத்தினால் அது மோர்ட்டார் மஸோன்றி போன்ற ஒரு பொருளுக்கு முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால் நீங்கள் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்களுடன் வேலை செய்யலாம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்கள் சில மெட்டிரியல் ஸ்ட்ரென்த் ஐ அடையும் போது உங்களுக்கு பெயிலியர் அளவுகோல் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பெட் ஜாய்ண்ட் ஓரியென்ட்டேஷனை கருத்தில் கொள்ளாவிட்டால் பெயிலியர் மெக்கானிசத்தை நீங்கள் முழுமையாக விளக்க முடியாது எனவே அதைத்தான் நாம் ஆய்வு செய்யப் போகிறோம் பெயிலியர் மெக்கானிஸத்தில் பெட் ஜாய்ண்ட்டின் ஓரியென்ட்டேஷனை எவ்வாறு கருத்தில் கொள்ளலாம் என்பதற்கு இது நம்மை வழிநடத்துகிறது எனவே பெயிலியர் மெக்கானிஸமானது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அல்லது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்களின் ஓரியென்ட்டேஷனை மட்டும் சார்ந்தது அல்ல என்பதை கட்ட முதன்மையாக பல எஸ்பிரிமெண்ட்ஸ் நடத்தப்பட்டது ஆனால் பெட் ஜாய்ண்ட்டின் ஓரியென்ட்டேஷன் மூலம் நிர்வகிக்கப்படும் மஸோன்றிகளின் திசைசார் பண்பு தொடங்குகிறது என்பதைக் காட்ட இது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகிறது எனவே பேஜின் 1982 ல் இது உண்மையில் பேஜின் பிஎச்டி ஆய்வறிக்கை எஸ்பிரிமெண்ட்ஸ்களின் தொகுப்பை மேற்கொண்டது அங்கு நீங்கள் காணும் அட்டவணையானது மஸோன்றி வேலைகளில் எளிய வால்லெட்ஸ் மஸோன்றிகளில் சிறிய சுவர்கள் பையாக்ஸில் ஸ்ட்ரெஸ் நிலைக்கு ஆராய்கிறது இப்போது நீங்கள் பையாக்ஸில் ஸ்ட்ரெஸ் நிலையை உருவாக்க வேண்டும் நீங்கள் சியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மற்றும் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு பிளானர் உறுப்பு மீது செயல்படும் என்றால் σ1 மற்றும் σ2 ஆகிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்களின் சமமான தொகுப்பை நீங்கள் எப்பொழுதும் அடையலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இங்கே என்ன செய்யப்பட்டுள்ளது என்றால் σ1 மற்றும் σ2 ஆகியவை ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் ஆகப் பயன்படுத்தப்படுகின்றன அது பேனல்க்கு உட்பட்டதாக இருக்கும் நீங்கள் σ2 என்பது பூஜ்ஜியம் என வைத்திருக்கிறீர்கள் பின்னர் உங்களிடம் σ1 மட்டுமே உள்ளது பின்னர்σ1 1 என்பது பெட் ஜாயிண்ட் ஐப் பொறுத்தமட்டில் வித்தியாசமாக இருக்கும் அதனால் அது முதல் செட் தேர்வு எனவே நீங்கள் முதலில் பார்த்தால் நீங்கள் முதல் நெடுவரிசையைப் பார்த்தால் எங்களிடம் சரியான கோணங்கள் உள்ளன இந்த முதல் நெடுவரிசை கோணங்களைப் பார்க்கிறது அதுதான் பெட் ஜாய்ண்ட் ஓரியென்ட்டேஷன்யின் இல் லோட் பயன்படுத்தப்படும் கோணம் இரண்டாவது நெடுவரிசையானது யூனிஆக்சியல் டென்ஷன் டெஸ்ட்களைக் குறிக்கிறது இப்போது பேனல் உங்கள் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் σ11 மற்றும் σ2 இருந்தால் இந்த முதல் வழக்கில் அனுமானம் σ2 என்பது 0 உங்களிடம் σ1 டென்ஷன் மட்டுமே உள்ளது ஆனால் இப்போது σ1 டென்ஷன் பெட் ஜாயிண்ட் ஐ பொறுத்தமட்டில் உள்ளது இது 0 டிகிரியில் இருந்து செல்கிறது அதாவது டென்ஷன் யூனிஆக்சியல் டென்ஷன் பெட் ஜாய்ண்ட்க்கு இணையாகப் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் மாறிக்கொண்டே 22 5 டிகிரி 45 டிகிரி மற்றும் 90 டிகிரி வரை பல இருக்கிறது எனவே முதல் நெடுவரிசையில் உள்ள பேனல்களின் கடைசியில் யூனிஆக்சியல் டென்ஷன் பெட் ஜாய்ண்ட்க்கு வெர்டிகள் ஆக இருப்பதை நீங்கள் காணலாம் இரண்டாவது வழக்கில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் σ2 ஆனது 0 அல்ல இது பூஜ்ஜியமற்ற மதிப்பு எனவே நீங்கள் உண்மையில் σ1 லிருந்து σ2 விகிதத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் σ1 முதல் σ2 வரை மற்றும் ஒரு திசையில் டென்ஷன் உள்ளது மற்ற திசையில் கம்ப்ரெஸ்ஸன் உள்ளது மற்றும் இந்த விகிதத்தில் மாற்றம் உள்ளது இது σ1 க்கு ஏற்ப பெட் ஜாய்ண்ட் ஓரியென்ட்டேஷனை மாற்றுவதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது மூன்றாவது செட் டெஸ்ட்களில் கம்ப்ரெஸ்ஸன் மட்டுமே இருப்பதாகக் கருதப்படுகிறது மற்ற திசையில் எந்த டென்ஷனும் இல்லை மற்றும் டெஸ்ட் ஆனது 0 ஓரியென்ட்டேஷன்யிலிருந்து மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது இது பெட் ஜாய்ண்ட்க்கு பெர்பெண்டிகுலர் ஆக கம்ப்ரெஸ்ஸன் ஆக இருக்கும் இது பெட் ஜாய்ண்ட்க்கு இணையாக இருக்கும் எனவே இந்த டெஸ்ட் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அடிப்படையிலும் இதுவே இருந்தது நிச்சயமாக இன்னும் ஒன்றை நாம் இறுதியில் ஆராய்வோம் அது பையாக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் எனவே இரு திசைகளிலும் கம்ப்ரெஸ்ஸன் இருந்தது அது மற்றொரு பெயிலியர் பொறிமுறைக்கு வழிவகுத்தது எனவே பேனல்கள் ஒவ்வொன்றிலும் அதைக் கவனிப்பது உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானது நீங்கள் பார்க்கும் தடித்த லைன் பெயிலியர் பிளேன் இது பெயிலியர் லைன் இது σ1 மற்றும் σ2 விகிதத்தின் அடிப்படையில் மட்டும் வேறுபடுகிறது அல்லது உங்களிடம் σ1 அல்லது σ2 மட்டும் உள்ளது ஆனால் அது ஏற்றப்படும் கோணத்தைப் பொறுத்து மாறுபடும் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பெட் ஜாயிண்ட் ஐ பொறுத்த அளவில் எந்த கோணத்தில் இருக்கும் எனவே நீங்கள் முதல் வழக்கில் பார்க்க முடியும் நீங்கள் சில ஸ்டெப்பெட் பெயிலியர் வைத்துளீர்கள் ஸ்டெப்பெட் பெயிலியர் தொடர்கிறது ஆனால் அது அடையும் நேரத்தில் யூனிஆக்சியல் டென்ஷன்ற்கு 90 டிகிரியை அடையும் நேரத்தில் உங்களிடம் ஒரு தட்டையான லைன் உள்ளது உங்கள் பெட் ஜாய்ண்ட் பெயிலியர் அடைந்து 67 5 இல் கூட உள்ளது பெட் ஜாய்ண்ட்தான் பெயிலியர் அடைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் மற்ற நிகழ்வுகளைப் பார்க்கும்போது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ப் பொறுத்து அவுட் ஆப் பிளேன் ஓரியென்ட்டேஷனைப் பொறுத்து இது மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் கம்ப்ரெஸ்ஸன் ஐ மீண்டும் நீங்கள் பார்க்க முடியும் முதல் வழக்கில் கம்ப்ரெஸ்ஸன் பெட் ஜாய்ண்ட்க்கு பெர்பெண்டிகுலார் ஆக இருக்கும் கோணம் 0 ஆகும் கம்ப்ரெஸ்ஸன் திசைக்கு இணையான டென்சில் கிராக்களின் உருவாக்கம் காரணமாக நீங்கள் பெயிலியர் அடைந்தீர்கள் பெட் ஜாய்ண்ட்களுக்கு இணையான கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் பெயிலியர் என்பது பெட் ஜாய்ண்ட்களையே பிரிப்பதன் மூலம் கடைசியாக இருக்கும் எனவே இந்த கட்டமைப்பை பல ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தி பையாக்ஸில் ஸ்ட்ரெஸ் நிலையின் கீழ் மஸோன்றிக்கான பெயிலியர் மேற்பரப்புகளை அடைய முடியும் பேஜ் ஆனது வளைவுகளின் தொகுப்பைக் கொடுக்கிறது அதை நாம் சில நிமிடங்களில் பார்க்கலாம் மேலும் இது கணித ரீதியாக எளிமையான முறையில் குறிப்பிடப்படக்கூடிய ஒன்றல்ல என்ற உண்மையைப் பாராட்டவும் எனவே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்களின் வெவ்வேறு சேர்க்கைகளை உருவாக்கலாம் இதுவே அடிப்படையில் σ1 மற்றும் σ2 விகிதங்களை ஆர்த்தோகனல் திசையில் வெவ்வேறு அறிகுறிகளுடன் மாற்றுவதன் மூலம் செய்யப்படுகிறது எனவே இந்த டெஸ்ட் கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன என்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம் பெரிய பேனல்கள் கட்டப்பட்டு ஒரு ஓரியென்ட்டேஷன்யில் வெட்டப்பட்டது எனவே நீங்கள் பெர்பெண்டிகுலார் ஆக அல்லது விளிம்புகளுக்கு இணையாக இல்லாத ஒரு ஜாய்ண்ட் கொண்ட ஒரு குழுவைப் பெறுவீர்கள் இது உண்மையில் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது இது பெரிதும் கவனிக்கப்பட்டது வெவ்வேறு பெயிலியர் மெக்கானிசத்தை நீங்கள் கிளப் செய்தால் இரண்டு வேறுபட்ட பெயிலியர் மெக்கானிசம் மற்றும் இவை அனைத்தின் கலவையாகும் நீங்கள் மோர்ட்டார் மற்றும் யூனிட்களுக்கு இடையில் பிணைப்பைக் கொண்டிருந்த ஒரு செயலிழப்பு மெக்கானிசத்தை நீங்கள் கொண்டிருந்தீர்கள் எனவே நீங்கள் மோர்ட்டார் மற்றும் யூனிட்களுக்கு இடையில் பெட் ஜாய்ண்ட்களில் அல்லது பெர்பென்ட் ஜாய்ண்ட்களில் பிணைக்கப்படுகிறீர்கள் என்பதை இடைமுகம் வழங்குகிறது எனவே ஒரு லைன் பெயிலியர் அல்லது டூத்ட் பெயிலியர் ஆகிய இந்த இரண்டு வழக்குகளையும் முன்பே ஆராய்ந்து வருகிறோம் நான் இங்கு குறிப்பிடும் இந்த லைன் பெயிலியர் யூனிட் ஐப் பிரிப்பது அல்ல இந்த வழக்கில் லைன் பெயிலியர் ஆனது மொத்த பெட் ஜாயிண்ட் ஐ பின்தொடர்கிறது மேலும் நீங்கள் ஒரு லைன் ஐப் பெறுவீர்கள் அதேசமயம் டூத்ட் வடிவமானது உண்மையில் பெட் ஜாய்ண்ட் ஹெட் ஜாய்ண்ட் பெட் ஜாய்ண்ட் ஹெட் ஜாய்ண்ட் வரிசையை பின்பற்றுகிறது மற்ற சாத்தியம் என்னவென்றால் யூனிட்கள் டென்ஷன்னில் உடைந்துள்ளன அதுதான் நாம் முன்பு பார்த்த லைன் பெயிலியர் எனவே மற்ற சாத்தியக்கூறு என்னவென்றால் இது யூனிட்க்கும் மோர்டருக்கும் இடையில் உள்ள பிணைப்பு அல்ல ஆனால் அதற்கு யூனிட் முறிவு தேவைப்படுகிறது எனவே நாம் முன்பு பார்த்து வரும் லைன் பெயிலியர் மற்ற டைப் பெயிலியர் ஆகும் மேலும் இந்த விஷயத்தில் செங்கல் யூனிட் முறிவு தேவைப்படுகிறது மோர்ட்டார் ஜாய்ண்ட் மற்றும் யூனிட் இடையே டிபாண்டிங் சேர்ந்து உள்ளது மேலும் இது டைப் 1 அல்லது டைப் 2 மட்டுமே தனிமையில் நிகழ்கிறது என்பதல்ல இந்த எடுத்துக்காட்டுகளில் உங்களுக்கு சூழ்நிலைகள் உள்ளன அங்கு நீங்கள் இரண்டையும் இணைத்துள்ளீர்கள் அதனால் அது அவ்வளவு சிக்கலானது எனவே நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் லோடிங்கின் ஒருங்கிணைந்த நிலை காரணமாக சுவரில் ஏற்படும் கம்ப்ரெஸ்ஸன் டென்ஷன் நிலை உங்களிடம் உள்ளது அடிப்படையில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸின் இந்த கம்ப்ரெஸ்ஸன் டென்ஷன் நிலையின் அடிப்படையில் சுவரை வகைப்படுத்தலாம் அல்லது இறுதியாக இது பிரின்ஸிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கும் அவற்றின் ஓரியென்ட்டேஷன்க்கும் இடையிலான இன்டெர்ராக்ஸன் என்பதைக் காணலாம் பெட் ஜாய்ண்ட் தொடர்பாக பிரின்ஸிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு ஓரியென்ட்டேஷன் என்ன இது கைப்பற்றப்பட வேண்டும் அது பிடிக்கப்படாவிட்டால் கவனிக்கப்படும் குறிப்பிட்ட பெயிலியர் மெக்கானிசத்தை விளக்க முடியாது அதுதான் பெயிலியர்யின் மேற்பரப்பு இது பேஜ்ஜின் டெஸ்ட் முடிவுகளை அடிப்படையாகக் கொண்டது எனவே இந்த முப்பரிமாண உருவத்தில் நீங்கள் உண்மையில் பார்ப்பது σ1 மற்றும் σ2 இரண்டு ஆக்ஸில் உள்ளது y ஆக்ஸில் மற்றும் x ஆக்ஸில் டென்ஷன் σ1 கம்ப்ரெஸ்ஸன் σ2 மூன்றாவது ஆக்ஸில் நீங்கள் விரும்பினால் z ஆக்ஸில் பெட் ஜாய்ண்ட்க்கு ஏற்றவாறு லோட்டின் சுழற்சி ஆகும் ஒவ்வொரு வளைவும் அடிப்படையில் பெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் σ1 σ2 மூலம் உருவாக்கப்படுவதை நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் டெஸ்ட்டின் ஒரு பகுதியாக இருந்தது பேனல்களின் பெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதே மெட்டிரியளுக்கு ஒவ்வொரு ஓரியென்ட்டேஷன்க்கும் பெயிலியர் பிளேன் வேறுபட்டது என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் அனைத்து டெஸ்ட்களிலும் மெட்டிரியல் ஒரே மாதிரியானது யூனிட் மற்றும் மோர்ட்டார் அனைத்து மாதிரிகளிலும் பொதுவாக வைக்கப்படுகிறது எனவே இது ஒரு வகையான பெயிலியர் மேற்பரப்பு ஆகும் எனவே பெயிலியர் மேற்பரப்பின் வடிவம் தனித்துவமானது அல்ல பின்னர் நீங்கள் நிச்சயமாக பெயிலியர் மேற்பரப்பின் வடிவத்தை பாதிக்கும் மெட்டிரியல் ப்ரோபெர்டிகளைக் கொண்டிருப்பீர்கள் யூனிட்டின் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரென்த் பாண்ட் ஸ்ட்ரென்த் யூனிட்டின் டென்சில் ஸ்ட்ரென்த் மற்றும் பிற குறிப்பிட்ட மெட்டிரியல் ப்ரோபெர்டிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த மாற்றங்களை நீங்கள் செய்யலாம் எனவே வடிவம் நிச்சயமாக தனித்துவமானது அல்ல நாம் முன்பு ஆய்வு செய்த டெஸ்ட்களின் தொகுப்பு யுனிஆக்ஸில் டென்ஷன் σ1 மற்றும் σ2 ஆக யுனிஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் டென்ஷன் கம்ப்ரெஸ்ஸன் இருக்கும் இருப்பினும் கம்ப்ரெஸ்ஸன் கம்ப்ரெஸ்ஸன் ஆய்வு செய்யப்பட்டபோது கம்ப்ரெஸ்ஸன் கம்ப்ரெஸ்ஸன் கீழ் பிஹேவியர் ஆய்வு செய்யப்பட்டது ஏனெனில் இரண்டு பக்கங்களில் இருந்து கன்பைன்மென்ட் உள்ளது மஸோன்றி சுவர் போக்கு அதன் தடிமன் வழியாக பிளவு ஏற்படுத்துவது மஸோன்றி இந்த முறையில் பெயிலியர் அடையும் என்று கற்பனை செய்வது மிகவும் கடினம் என்பது உங்களுக்கு தெரியும் மேலும் இது சுவாரஸ்யமாக உள்ளது ஏனென்றால் மஸோன்றி சுவர் பேனலில் இந்த வகையான கம்ப்ரெஸ்ஸன் கம்ப்ரெஸ்ஸன் லெவல்யை நீங்கள் எந்த சூழ்நிலையில் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நினைப்பீர்கள் வழக்கமான லோட் தாங்கும் மஸோன்றி சுவரில் இதுபோன்ற பெயிலியர்ரை நாம் கண்டோம் நாம் ரிஇன்போர்ஸ்ட் மஸோன்றி சுவருடன் வேலை செய்தோம் மேலும் இது நமது ஆய்வகத்தில் லேட்டரல் போர்ஸஸ் மற்றும் க்ராவிட்டி விசைகளுக்கு உட்படுத்தப்பட்டது இறுதித் தொகுதி சுவர் பக்கவாட்டில் சிதைவதால் அதிகபட்ச கம்ப்ரெஸ்ஸன் டோ பிளாக்கில் ஏற்படும் ரிஇன்போர்ஸ்ட்மென்ட் மற்றும் விளிம்பில் உள்ள ஹாலோ பிளாக் ஆகியவற்றால் வழங்கப்பட்ட கன்பைன்மென்ட் காரணமாக உண்மையில் இரண்டு திசைகளில் கம்ப்ரெஸ்ஸன் இருந்தது மற்ற திசையில் க்ராவிட்டி மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் காரணமாக கம்ப்ரெஸ்ஸன் இருந்தது மற்றும் இறுதித் தொகுதிகளில் நீங்கள் பார்ப்பது போல் வெர்டிகள் பிளவு இருந்தது மேலும் மஸோன்றி வேலைகளில் நாம் பயன்படுத்தும் பல பொருட்கள் பல ஸ்ட்ரென்த்கள் மற்றும் விறைப்புத்தன்மை ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டு இது சாத்தியமாகும் எனவே முந்தைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்தது டென்ஷன் கம்ப்ரஷன் σ1 σ2 முப்பரிமாண வரைபடம் நீங்கள் அதை கொலாப்ஸ் செய்ய வேண்டும் என்றால் அந்த பெயிலியர் வளைவுகள் எதுவும் உண்மையில் ஒன்றுடன் ஒன்று அல்லது அதே வடிவத்தை கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது நாம் கவனிக்கும் ஒரு சிரமம் மற்றும் இது ஒரு பெயிலியர் மேற்பரப்பு கம்ப்ரெஸ்ஸன் கம்ப்ரெஸ்ஸன் விஷயத்தில் ஒரு பெயிலியர் பிளேன் எனவே நிச்சயமாக கம்ப்ரெஸ்ஸன்ல் நீங்கள் பெயிலியர்க்கு முன் அதிக ஆற்றல் உறிஞ்சப்படுகிறீர்கள் மஸோன்றியில் அதிக கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது எனவே வலதுபுறத்தில் உள்ள ஒன்றுக்கு எதிராக இடதுபுறம் உள்ளது ஏனெனில் டென்ஷன் உடையக்கூடிய பெயிலியர்க்கு எதிராக கவனிக்கப்படுகிறது கம்ப்ரெஸ்ஸன் கம்ப்ரெஸ்ஸன் மெட்டிரியலில் பிளாஸ்டிஃபிகேஷன் உள்ளது மற்றும் ஆற்றல் அதிக சிதறடிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே மஸோன்றி வேலைகளில் ஸ்ட்ரெஸ்களின் பைஆக்ஸில் நிலையின் சிக்கலான தன்மையின் அடிப்படையில் நாம் நிற்கிறோம் எனவே அனலிடிகள் மற்றும் வடிவமைப்பைப் பொருத்தவரை நமக்கு உதவக்கூடிய ஒரு அனலிடிகள் வடிவத்தை எவ்வாறு கொண்டு வருவது ஏனெனில் சிக்கலானது நன்றாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு கணித அடிப்படை தேவை இது வெவ்வேறு நிலைகளின் கீழ் வெவ்வேறு சேர்க்கைகளின் கீழ் பெயிலியர் நிலைகளை வரையறுக்க உதவும் எனவே நாம் ஆரம்பத்தில் ஆய்வு செய்யப் போவது இது ஒரு கிராஸ் செக்சனில் உள்ள ஸ்ட்ரெஸ்களின் நிலையின் அடிப்படையில் ஒரு கிராஸ் செக்சனில் பெயிலியர் நிலைகளை வரையறுக்கிறது இது 1982 1985 இல் மான் முல்லர் உருவாக்கிய கோட்பாடு ஆகும் இங்கே ஒரு மைக்ரோ லெவெலில் ஒரு புரிதல் உருவாகிறது அது மோர்ட்டார் ஜாய்ண்ட் மற்றும் யூனிட்டில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதாகும் பின்னர் அந்த புரிதல் பெயிலியர்ரின் மேற்பரப்புகள் அல்லது பெயிலியர் அளவுகோல்களை வரையறுக்க ஸ்ட்ரெஸ்களின் குளோபல் நிலைகள் அல்லது சுவரில் உள்ள ஸ்ட்ரெஸ் இன் ஆவெரேஜ் நிலை ஆகியவற்றுடன் இணைக்கப் பயன்படுகிறது எனவே சுவரில் செயல்படும் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மற்றும் சுவரில் செயல்படும் லேட்டரல் போர்ஸ் காரணமாக ஏற்படும் சியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் போன்றவை உங்களுக்கு உள்ளன ஆனால் பிரின்ஸிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த பிரின்ஸிபல் ஸ்ட்ரெஸ்களின் ஓரியென்ட்டேஷன் ஆகியவற்றை ஆய்வு செய்து யூனிட் மற்றும் மோர்ட்டார் லெவெலில் வேலை செய்து அந்த லோக்கல் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் ஆனது ஏதோ ஒரு வகையில் குளோபல் நிலைக்கு இணைக்க முடியுமா என்று பார்க்க முடியும் இது ஆவெரேஜ் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் ஐக் குறிக்கிறது நாம் ஏற்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்கனவே நாம் வைத்திருக்கிறோம் எனவே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டின் அடிப்படையானது கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் சியர்ரின் கீழ் பிஸிக்கல் பிஹேவியர் எவ்வாறு உள்ளது என்பதைப் பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானது பின்னர் ஒரு அனலிடிகள் வடிவத்தில் இலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு அனலிடிகள் வடிவத்திற்கு நன்றாக மொழிபெயர்க்கப்படுகிறது இப்போது நீங்கள் காணும் வெளிப்பாடுகள் மோர்ட்டார் ஸ்ட்ரென்த் மற்றும் மோர்ட்டார் விறைப்பு இரண்டும் யூனிட் ஐ விட மிகக் குறைவு என்பதை புரிந்து கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது வேறுபாடு குறிப்பிடத்தக்கது எனவே ஜாய்ண்ட் பொருளைப் பொறுத்தமட்டில் யூனிட் கிட்டத்தட்ட ஒரு திடமான தொகுதி என்று கருதுவது சரியே எனவே இது வேலையில் ஒரு முக்கியமான அனுமானமாக உள்ளது எனவே மோர்ட்டார் ஜாய்ண்ட் என்பது ரப்பர் ரப்பர் தாள் மெல்லிய ரப்பர் பட்டைகள் போன்றவற்றுக்கு ஒப்பானதாகக் கருதப்படலாம் மற்றும் செங்கல் கடினமானது செங்கலில் எந்த சிதைவும் காணப்படவில்லை இந்த டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்ட போது நீங்கள் மிகவும் சிதைக்கக்கூடிய மோர்ட்டார் மற்றும் திடமான தொகுதிகளால் செய்யப்பட்ட பேனலை உட்படுத்துகிறீர்கள் சியர்க்கு உட்படுத்தப்படும்போது மோர்ட்டார் சிதைவின்மை காரணமாக யூனிட் அதன் மையங்களைப் பற்றி சுழலும் போக்கைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் தனித்தனியாக அதன் மையங்களைப் பற்றி சுழற்றவும் எனவே இது ஒரு முக்கியமான டெஸ்ட் இது ஒரு முக்கியமான டெமோன்ஸ்ட்ரஷன் ஏனென்றால் சுவர் பேனல் லேட்டரல் சக்திகளுக்கு உட்படுத்தப்பட்டால் குளோபல் அளவில் சொல்ல இது உங்களுக்கு ஒரு அடிப்படையை அளிக்கிறது அதாவது சியர் இன் பிளேன் சியர் யூனிட் லெவெலில் சுவரின் நுண்ணிய லெவெலில் யூனிட்க்கு என்ன நடக்கிறது என்றால் அந்த யூனிட் மோர்டருடன் ஒப்பிடுகையில் வலுவாகவும் கடினமாகவும் இருப்பதால் ஒவ்வொரு யூனிட்ம் தனித்தனியாக சுழலும் எனவே யூனிட் சுழற்சியானது யூனிட் லெவெலில் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் உறவுகளை உருவாக்குவதற்கான அடிப்படையாகிறது பின்னர் நீங்கள் அதை சுவரில் உள்ள ஸ்ட்ரெஸ்களின் ஆவெரேஜ் நிலைக்கு இணைக்க வேண்டும் அதனால்தான் நீங்கள் குளோபல் உடன் இணைக்கிறீர்கள் எனவே இந்த அடிப்படை கவனிப்பு ஒவ்வொரு யூனிட்டும் சில க்ராவிட்டி நடவடிக்கை கீழ் உள்ளது க்ராவிட்டி போர்ஸஸ் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட லோட்கள் காரணமாக சில ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் உள்ளது ஆனால் பின்னர் இன் பிளேன்னில் சியர் முன்னிலையில் ஒவ்வொரு தனி யூனிட்டும் சுழல்கிறது மேலும் அந்த சுழற்சியின் காரணமாகவும் மோர்ட்டார் இரண்டு பொருட்களில் மிகவும் சிதைக்கக்கூடியதாகவும் இரண்டு பொருட்களில் பலவீனமாகவும் இருப்பதால் மோர்ட்டார் ஜாய்ண்ட் வலதுபுறத்தில் சில பகுதி செங்கற்களில் சில முழு செங்கற்களை ஆய்வு செய்கிறோம் ஆனால் அப்போது பார்த்தால் நான் இப்போது மோர்ட்டார் ஜாயிண்ட் ஐ பார்த்தால் இந்த மோர்ட்டார் ஜாயிண்ட்டில் ஷேடிங் உள்ளது எனவே மேலே ஒரு யூனிட் மற்றும் கீழே இரண்டு யூனிட்கள் உள்ளது மற்றும் நீங்கள் அந்த மோர்ட்டார் ஜாய்ண்ட் பார்த்தால் அந்த மோர்டார் ஜாய்ண்ட்டில் கிட்டத்தட்ட பாதி அதிகரித்திருப்பதை நீங்கள் உடனடியாகப் புரிந்துகொள்வீர்கள் அங்கு சிதைவு அதிகரிக்கிறது யூனிட் சுழற்சியின் காரணமாக ஜாய்ண்ட் சில அளவு டென்சனிற்கு உள்ளாகிறது மற்ற பாதி கம்ப்ரெஸ்ஸன் ஆகிறது ஏறக்குறைய ஒரு பாதி ஜாய்ண்ட் மேலும் கம்ப்ரெஸ்ஸன் ஆகிறது அதேசமயம் ஜாய்ண்ட்டின் மற்ற பாதியானது ப்ரீ ஆல் விடுவிக்கப்படுகிறது ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ்களின் காரணமாக ஒரு ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் உள்ளது ஆனால் யூனிட்டின் சுழற்சியானது சிலவற்றை இழக்கச் செய்கிறது அதனால் அது உருவாக்கத்திற்கான அடிப்படையாகிறது எனவே நீங்கள் ஜாய்ண்ட் ஐ ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் மோர்ட்டார் ஜாய்ண்ட் கம்ப்ரெஸ்ஸன் ஆகும் போது அந்த ஜாய்ண்ட் இல் ஸ்ட்ரைன் εb உள்ளது εb என்பது மோர்ட்டார் ஜாய்ண்ட் கம்ப்ரெஸ்ஸன் ஆகும் போது மற்ற சந்தர்ப்பத்தில் மோர்ட்டார் ஜாய்ண்ட் திறக்கும் போது அது முதலில் இருந்ததை விட அதிகம் εa என்பது ஜாய்ண்ட் இல் உள்ள ஸ்ட்ரைன் அளவு அங்கு நீங்கள் யூனிட் சுழற்சியின் காரணமாக கம்ப்ரெஸ்ஸன் அளவைக் குறைக்கிறீர்கள் எனவே ஸ்ட்ரைன்ஸ் அடிப்படையில் ஒரு மோர்ட்டார் ஜாய்ண்ட்டில் உள்ள ஸ்ட்ரைன்ஸ்ன் டிபர்மேஷன் ஐ ஆராய்கிறது எனவே யூனிட்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இது நடந்து கொண்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ்களின் அடிப்படையில் இதை ஆராய்ந்தால் ஸ்ட்ரெஸ்களின் அடிப்படையில் இதை நீங்கள் ஆய்வு செய்தால் சுய எடையின் காரணமாக சுவரில் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உள்ளன இந்த மிகைப்படுத்தப்பட்ட லோட்களின் காரணமாக சுவரில் உள்ள ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஆவெரேஜ் நிலை σy மைனஸ் பார் கம்ப்ரெஸ்ஸன் σy என்பது ஒரு யூனிபார்ம் லெவல் ஆனால் லேட்டரல் போர்ஸ்களின் நடவடிக்கை மற்றும் யூனிட் சுழற்சியின் காரணமாக அரை செங்கல் ஜாய்ண்ட் கம்ப்ரெஸ்ஸன் அதிகரிக்கிறது மற்றும் அது σa ஆகும் மற்ற பாதி குறைப்பைக் காண்கிறது இது σy ஐ விட குறைவாக இருக்கும் எனவே இது வேலை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவவியலையும் குளோபல் மெக்கானிசத்தின் லோக்கல் எபெக்ட் ஐயும் தருகிறது எனவே σa என்பது செங்கல் யூனிட்டின் ஒரு பாதியில் ஜாய்ண்ட் சுருக்கப்படுகிறது செங்கல் யூனிட்டின் மற்ற பாதி அது σb ஏனெனில் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு விடுவிக்கப்படுகிறது எனவே σy σa மற்றும் σy σb என்றால் என்ன என்பதைப் பற்றிய இந்த புரிதலுடன் நாம் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தின் ஒரு யூனிட்டில் வேலை செய்ய முயற்சிப்போம் அது லோக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் மற்றும் குளோபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் ஒழுங்கமைக்க பயன்படுத்த முடியுமா என்று பார்ப்போம் எனவே முந்தைய ஸ்லைடில் நாம் பேசியதை இப்போது மறுபரிசீலனை செய்வோம் சிங்கிள் யூனிட் ஆனது யூனிட் அளவாகக் கருதப்படுகிறது இது யூனிட் உயரம் Δy மற்றும் நீளம் Δx ஆகும் Δy பை Δx என்பது யூனிட் மட்டுமே y ஆக்ஸில் வெர்டிகள் மற்றும் x ஆக்ஸில் ஹரிசாண்டல் ஆக உள்ளது மற்றும் லேட்டரல் போர்ஸ்ஸின் செயல்பாட்டின் காரணமாக கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் வெவ்வேறு நிலையைப் பார்த்தோம் எனவே σy என்பது யூனிபார்ம் சுவரில் உள்ள ஆவெரேஜ் யூனிபார்ம் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஆனால் யூனிட் சுழற்சியின் காரணமாக ஒன் பார்ட் மைனஸ் சிக்மா a ஆனது கீழ் பகுதியில் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறது மறுபுறம் மேலும் சுருக்கப்படப் போகிறது எனவே σa மேலே மற்றும் மைனஸ் அதிகரித்த கம்ப்ரெஸ்ஸன் கீழே மற்றும் σb என்பது குறைக்கப்படும் கம்ப்ரெஸ்ஸன் லெவல் ஓகே எனவே நாம் ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டை தனிமைப்படுத்தியுள்ளோம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மற்றும் எலிமெண்ட்டை நீங்கள் ஆய்வு செய்தால் யூனிட் சைடில் நடக்கும் எதையும் நாம் உண்மையில் அகற்றிவிட்டோம் எனவே இது ஒரு முக்கியமான அனுமானமாகும் ஏனெனில் பெர்பென்ட் ஜாய்ண்ட் செயலற்றவை என்று நாம் கருதுகிறோம் பெர்பென்ட் ஜாய்ண்ட்கள் செயலற்றவை என்று நாம் கருதுகிறோம் பெர்பென்ட் ஜாய்ண்ட்கள் பொதுவாக பெட் ஜாய்ண்ட்களைப் போல ஒருங்கிணைக்கப்படுவதில்லை என்று இதைப் பற்றி நாம் முன்பே பேசினோம் எனவே யூனிபார்மலி பார்சிபேட்டிங் ரெஸிட்டிங் மெக்கானிசம் ஆக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது சந்தேகத்திற்குரியது எனவே ஹெட் ஜாய்ண்ட்கள் அல்லது பெர்பென்ட் ஜாய்ண்ட்கள் பயனற்றவை என்று கருதுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமானமாகும் அதனால்தான் அந்த இரு பக்கங்களுக்கும் எந்த எதிர்ப்பையும் நாம் கூறவில்லை எனவே அது பிரச்சனைக்கு செல்லும் மற்றொரு அனுமானம் எனவே இப்போது σa மற்றும் σb நீங்கள் அடையும் மாக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் காரணமாக ஆவெரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஐ விட அதிகமாக நீங்கள் அடையும் மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆகும் முன் கம்ப்ரெஸ்ஸன் காரணமாக σy ± Δσy இது கம்ப்ரெஸ்ஸன் இல் உள்ள டிஃபரென்ஸ் ஆகும் எனவே இந்த ப்ளாக்கில் நாம் மொமெண்ட் ஈகுழிபறியும் எடுத்தோம் என்றால் இப்போது ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐ ஆராய்ந்தோம் சுவரில் உள்ள சிதைவின் காரணமாக யூனிட் மீது செயல்படும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆனால் இந்தச் சுவர் சிதைந்தால் பெட் ஜாய்ண்ட்கள் இப்போது சியர் நிலைக்கு ஆளாகின்றன எனவே டாப் பெட் ஜாய்ண்ட்டில் τ மற்றும் பாட்டம் பெட் ஜாய்ண்ட்டில் τ என்பது நார்மல் ஸ்ட்ரெஸ்களின் மாறிய நிலையை சமன்படுத்தப் போகிறது எனவே மொமெண்ட் ஈகுழிபறியும் Δy பை Δx அளவுள்ள இந்த யூனிட்க்கு மொமெண்ட் ஈகுழிபறியும் பயன்படுத்தினால் சியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆனது டாப் பெட் ஜாய்ண்ட் மற்றும் பாட்டம் பெட் ஜாய்ண்ட்களில் உருவாகும் இதன் காரணமாக நார்மல் ஸ்ட்ரெஸ்களின் நிலை மாறியது சிக்மா a மற்றும் சிக்மா b ஆகியவை σy ± Δσy க்கு சமம் சுவரில் உள்ள சியர் ஸ்ட்ரெஸ் ஐ கொண்டு வர நமக்கு ஒரு அடிப்படை உள்ளது எனவே சியர் ஸ்ட்ரெஸ் மற்றும் நார்மல் ஸ்ட்ரெஸ் மற்றும் பிரின்ஸிபல் மற்றும் ரிசல்டன்ட்க்கு ஆவெரேஜ் ஸ்ட்ரெஸ் இடையே ஒரு உறவைப் பெற விரும்புகிறோம் எனவே நமது σxy என்பது நாம் கருதும் இந்தத் தொகுதிக்கு σxy என்பது சியர் ஸ்ட்ரெஸ் τ மற்றும் சுழற்சிகளின் ஈகுழிபறியும் என கருத்தில் கொண்டு ஜாமெட்ரியை சியர் ஸ்ட்ரெஸ் மற்றும் நார்மல் ஸ்ட்ரெஸ்களுடன் தொடர்புபடுத்த முடியும் எனவே τ இன்டு Δy ஆனது ஈகுழிபறியும் ஆப் ரொட்டேஷன் ஆல் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ள வேறுபாட்டிற்கு சமம் Δσy பிளாக்கின் ஒரு பாதியால் பெருக்கப்படுகிறது Δσy உண்மையில் அதன் மேல் செயல்படும் அதுதான் ஈகுழிபறியும் ஆப் ரொட்டேஷன் நீங்கள் அதை எழுதியவுடன் நீங்கள் τ க்கு ஒரு வெளிப்பாட்டை எழுதலாம் நான் டெல்டா y ஐ மறுபக்கத்திற்கு எடுத்துக் கொண்டால் என்னிடம் τ Δσy இன்டு Δx பை Δy பை 2 ஆக உள்ளது வித்தியாசம் Δσy என்று நாம் கருதுகிறோம் எது அதிகரிக்கிறது என்பதற்க்கு இது சமம் அதில் சில கன்செர்வேசன் இருப்பதாக கருதப்படுகிறது இப்போது Δσyy பின்னர் சியர் மூலம் சமநிலைப்படுத்தப்படுகிறது மற்றும் அது நாம் எப்படி நிறுவுகிறோம் என்பதாகும் அல்லது இரண்டிற்கும் இடையே உறவை உருவாக்குகிறோம் எனவே நமது Δσy க்கு இந்த வெளிப்பாட்டை முதல் சமன்பாட்டில் கொண்டு வருகிறோம் இங்கே σa மற்றும் σb ஐ σy ± Δσy ஆகக் கொண்டிருக்கிறோம் உள்ள இங்கிருந்து இந்த வெளிப்பாட்டில் டெல்டா சிக்மா y ஐ செருகுவோம் நீங்கள் இறுதி வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் க்ராவிட்டி போர்ஸஸ் மற்றும் லேட்டரல் போர்ஸஸ் இரண்டின் செயல்பாட்டின் கீழும் ஆவெரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆனது சுவரில் உள்ள ஒரிஜினல் பீக் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஆக இருக்கும் எனவே இது நாம் வரையறுக்கக்கூடிய மஸோன்றி ஆவெரேஜ் கம்ப்ரெஸ்ஸன் ஆகும் இப்போது இந்த அடிப்படை வடிவம் ஆவெரேஜ் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வாறு பெயிலியர் மெக்கானிஸத்தில் நிர்ணயம் செய்கிறது என்பதைப் புரிந்து கொள்ளப் பயன்படுகிறது எனவே அந்த இன்வேஸ்டிகேஷன் அடிப்படையில் எக்ஸ்பிரிமெண்டல் இன்வேஸ்டிகேஷன் தொகுப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் பெயிலியரின் மூன்று வெவ்வேறு மெக்கானிசம் களை நாம் பரந்த அளவில் வகைப்படுத்தலாம் பெயிலியரின் மூன்று வெவ்வேறு முறைகள் பெயிலியரின் முதல் முறை குறிப்பாக ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் மிகக் குறைவாக இருக்கும்போது ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் மிகக் குறைவாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆனது முதன்மையாக ஜாய்ண்ட்டின் சியர் ஸ்ட்ரென்த்தைப் பொறுத்தது ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் மிகக் குறைவு இது ஒரு மாடி அமைப்பு என்று சொல்லலாம் அல்லது அதை ஒரு சுவர் ஒரு மஸோன்றி கட்டிடத்தின் மேல் தளத்தில் ஒரு சியர் சுவர் என்று சொல்லலாம் பின் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் சிக்மா y இன் உங்கள் மதிப்புகள் பொதுவாக குறைவாக இருக்கும் இந்த வழக்கில் பெயிலியர் ஆனது மோர்ட்டார் ஜாய்ண்ட் பெயிலியர் ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது நாம் உண்மையில் இதை இன்னும் உன்னிப்பாகப் பார்ப்போம் குளோபல் பெயிலியர் ஐ ஆராயத் தொடங்கும் போது இப்போது அதை ஒரு லோக்கல் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் மூலம் வரையறுக்க முயற்சிக்கிறோம் ஆனால் நாம் இதற்குத் திரும்புவோம் ஆனால் இங்கே இந்த குறிப்பிட்ட படத்தில் நீங்கள் பார்ப்பது ஜாய்ண்ட் பெயிலியர் சுவரின் உச்சியில் ஒரு பெயிலியர் பிளேன் எவ்வாறு தொடங்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியுமா இப்போது சுவரின் மேற்புறத்தில் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் மினிமம்மாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் மினிமம் ஆகும் இந்த சுவர் பேனல் சிளைடிங் பெயிலியர்க்கு உட்பட்டது மற்றும் பெயிலியர் பெட் ஜாய்ண்ட் பற்றியது எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் கிளாசிக்கல் கேஸ் ஆப் லோ ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஜாய்ண்ட் ஸ்ட்ரென்த் ஐ அடையும் போது பெட் ஜாய்ண்ட் ஸ்ட்ரென்த் ஐ அடையும் போது சியர் பெயிலியர் ஏற்படுகிறது எனவே நீங்கள் மோர்ட்டார் ஜாய்ண்ட் பெயிலியர் பெரும் போது பெயிலியர் எதிர்பார்க்கப்படும் மதிப்பைப் புரிந்துகொள்ள நீங்கள் ஒரு வகையான மூடிய வடிவ வெளிப்பாட்டை ஆராய்ந்து பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகும் இரண்டாவது வழக்கு ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் மிகவும் சிறியதாக இல்லை ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் மிதமான ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகளாகும் எனவே நீங்கள் ஒரு வழக்கமான 2 மாடி 3 மாடி மஸோன்றி அமைப்பை எடுத்து பார்த்தால் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் சிறியதாக இல்லை இங்கே பெயிலியர் ஆ னது சியர் டென்ஷன் உரிமையால் நிர்வகிக்கப்படுகிறது எனவே இங்கே இது ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் உடன் ஒப்பிடுகையில் சியர் ஸ்ட்ரெஸ் ஐ ஏற்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் போதுமான அளவு குறிப்பிடத்தக்கவை எனவே நீங்கள் பிரின்ஸிபல் ஸ்ட்ரெஸ்களைப் பார்க்கத் தொடங்க வேண்டும் மற்றும் பிரின்ஸிபல் டென்ஷன் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ நெருங்கும் போது நீங்கள் ஒரு பெயிலியர் பிளேன் ஐப் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு பெயிலியர் ஐப் பெறுவீர்கள் அல்லது சுவரிலேயே கிராக் ஏற்படும் எனவே இது நாம் முன்பு பார்த்த ஒரு படம் நாம் கிளாசிக்கல் x கிராக் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இங்கே உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் குறிப்பிடத்தக்கவை இது குறைந்தபட்சம் இரண்டு அடுக்கு அமைப்பு மற்றும் பெயிலியர் பிளேன் தரை தளத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே மிதமான ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் லேட்டரல் போர்ஸ் மற்றும் இந்த ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் செயல்பாட்டின் கீழ் இந்த டயக்கனல் கிராக்களின் உருவாக்கம் உங்களிடம் உள்ளது பிரின்ஸிபல் டென்ஷன் உண்மையில் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ நெருங்கும் போது இது நிகழ்கிறது யூனிட் மற்றும் மோர்டார் லெவெலில் இப்போது பிஹேவியர்யை நாம் ஆய்வு செய்கிறோம் எனவே யூனிட்டில் சியர் டென்ஷன் செயல்படும் போது இரண்டாவது பெயிலியர் ஏற்படுகிறது சியர் டென்ஷன் யூனிட்டில் நிகழ்கிறது மூன்றாவது வழக்கு ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் சிறியதாக இல்லாதபோது நீங்கள் குறிப்பிடத்தக்க ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல்களைப் பெற்றுள்ளீர்கள் யூனிட்டில் இந்த சிதைவின் காரணமாக நீங்கள் அதிக ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவைக் கொண்டிருக்கும் போது நீங்கள் கம்ப்ரெஸ்ஸன் லெவெலில் அதிகரிப்பதைக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் Δσy ஐப் பார்க்கிறோம் எனவே நீங்கள் ஒரு விளிம்பைப் பெறுவீர்கள் அங்கு Δσy அதிகபட்ச கம்ப்ரெஸ்ஸன் ஐ அணுகும் மற்றும் மஸோன்றி கிரஸிங் ஸ்ட்ரென்த் ஐ அணுகலாம் லேட்டரல் போர்ஸஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸஸ் செயல்பாட்டின் கீழ் மஸோன்றி கிரஸிங் ஸ்ட்ரென்த் ஐ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் குறை கூறினால் நீங்கள் பிளக்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் பெயிலியர் ஐ சந்திக்க நேரிடும் எனவே மூன்று தனித்துவமான பெயிலியர் மெக்கானிசம் முதலாவதாக பெயிலியர் ஆப் ஜாய்ண்ட் சிலைடிங் சியர் இரண்டாவதாக யூனிட்டில் உள்ள சியர் டென்ஷன் கிராக் மற்றும் மூன்றாவது கம்ப்ரெஸ்ஸன் பெயிலியர் ஆல் ஏற்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும் இது எங்கள் ஆய்வகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் கம்ப்ரெஸ்டு டா வின் லேட்டரல் போர்ஸ்ஸின் செயல்பாட்டின் காரணமாக விளிம்பு எவ்வாறு நசுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் அது நசுக்கப்பட்டால் நீங்கள் சுவரின் அதிகபட்ச லேட்டரல் லோட் கேரியிங் கபாசிட்டி ஐ அடைந்துவிட்டீர்கள் எனவே உங்களிடம் மூன்று தனித்துவமான பெயிலியர் பிளேன்ஸ் உள்ளன சுவரில் உள்ள மூன்று தனித்துவமான பெயிலியர் மெக்கானிசம் ஒட்டுமொத்த பெயிலியர் பிளேன் ஐ அடைய ஒவ்வொன்றாக ஆய்வு செய்கிறோம் எனவே முதல் ஒன்றைப் பார்ப்போம் மோர்ட்டார் ஜாய்ண்ட் பெயிலியர் எனவே நாம் சொல்வது என்னவென்றால் ஹரிசாண்டல் பெட் ஜாய்ண்ட்டின் சியர் ஸ்ட்ரென்த் ஆனது ரீச் ஆகும்போது இந்த யூனிட்களின் மோர்ட்டார் அசெம்பிளியில் பெயிலியர் ஏற்படுகிறது இந்த நிலையில் நாம் ஆய்வு செய்து லோக்கல் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐ வரையறுக்கிறோம் எனவே பெட் ஜாய்ண்ட்டின் சியர் ஸ்ட்ரென்த் இங்கு இன்றியமையாததாகிறது நாம் சியர் ஸ்ட்ரென்த் பற்றி பேசும் போது உங்களுக்கு நினைவில் இருந்தால் ஜாய்ண்ட் சியர் ஸ்ட்ரென்த் ஐ வகைப்படுத்த டெஸ்ட்கள் உள்ளன இது டயக்கனல் கம்ப்ரெஸ்ஸன் டெஸ்ட் அல்ல டயக்கனல் கம்ப்ரெஸ்ஸன் டெஸ்ட் உங்களுக்கு மஸோன்றி சியர் ஸ்ட்ரென்த் ஐக் கொடுக்கப் போகிறது மேலும் இது டென்சில் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் பெயிலியர் ஆனது பிரின்ஸிபல் டென்ஷன் கீழ் நிகழ்கிறது இந்த விஷயத்தில் நாம் உண்மையில் பேசுவது ஜாய்ண்ட் பெயிலியர் ஜாய்ண்ட் சியர் பெயிலியர் எனவே கோஹெஸின் மற்றும் பிரிக்சன் கோயெபிசியன்ட் மற்றும் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஜாய்ண்ட்டின் ஸ்ட்ரென்த் என்ன என்பதை நீங்கள் வகைப்படுத்த முடிந்தால் அந்த மதிப்பை அடைந்தால் நீங்கள் பெயிலியர் ஐப் பெறுவீர்கள் எனவே முன்பு நாம் σa σb ஐ டெல்டாவாக σy ± Δσy எனப் பார்த்தோம் எனவே ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் குறைவாக இருப்பதால் இரண்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குறைவாக இருப்பதை நாம் இங்கு பார்க்கிறோம்

நார்மல் ஸ்ட்ரெஸ் இன் ஜாய்ண்ட் σj ஆகும் எனவே பெயிலியர் மேற்பரப்பில் வருவதற்கான வரம்புக்குட்பட்ட மதிப்பாக இந்த படிவத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இதை நாம் ஜாய்ண்ட்க்கு பயன்படுத்துகிறோம் நமது அனுமானத்தின்படி ஜாய்ண்ட்களில் உள்ள ஸ்ட்ரெஸ்களின் நிலைகளை மட்டுமே நாம் பார்த்து வருகிறோம் எனவே நாம் பேசும் σa உண்மையில் ஜாய்ண்ட் கம்ப்ரெஸ்ஸன் லெவல்கள் மற்றும் τj என்பது சியர் ஸ்ட்ரெஸ் இன் ஜாய்ண்ட் என்று கருதுகிறோம் நாம் அந்த அனுமானத்தை செய்கிறோம் இப்போது நாம் பெற்ற முந்தைய வெளிப்பாட்டை இப்போது பயன்படுத்துகிறோம் இதில் σa ஆனது σy க்கு சமம் ஒரிஜினல் ஆவெரேஜ் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை மைனஸ் கம்ப்ரெஸ்ஸன் லெவெலில் உள்ள வேறுபாட்டிற்காக நாம் கொண்டு வந்த மற்றொரு சொல் எனவே τj க்கான இந்த வெளிப்பாடு முன்பு நம்மிடம் இருந்த மொஹர் கூலம்ப் அளவுகோல் அதை இந்த வெளிப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறோம் இங்கே இரண்டாவது வெளிப்பாடு உள்ளது மற்றும் ஜாய்ண்ட் பெயிலியர் அடையும் போது பெயிலியர்க்கு அளவுகோல் உள்ளது எனவே அடிப்படையில் நாம் ஒரு வகையான குறைக்கப்பட்ட பிரிக்சன் கோயெபிசியன்ட் மற்றும் அந்த லோக்கல் ஆப் ஸ்டேட்டில் ஏற்படும் குறைக்கப்பட்ட கோஹெஸின் ஆகியவற்றைப் பார்க்கிறோம் அங்கு நாம் இந்த பகுதியை வெளிப்பாடாக அறிமுகப்படுத்துகிறோம் நாம் இங்கே τ க்கான இந்த வெளிப்பாட்டிற்குள் நமது c μσj ஐக் கொண்டு வருகிறோம் மேலும் பேஜ் ஆனது இரண்டாவது வெளிப்பாட்டிலிருந்து வரும் குறைக்கப்பட்ட கோஹெஸின் மற்றும் குறைக்கப்பட்ட பிரிக்சன் கோயெபிசியன்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் அதை மீண்டும் எழுதுகிறோம் எனவே முதல் அளவுகோலில் நாம் ஆவெரேஜ் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் நிலையைக் கொண்டிருப்பது இதுதான் குறைந்த ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் லெவல் பெயிலியர் ஆனது ஜாய்ண்ட் பெயிலியர் மூலம் வரும் நாம் மொஹர் கூலம்ப் அளவுகோலைக் கொண்டு வருகிறோம் பின்னர் σa க்கான வெளிப்பாடு உள்ளது இந்த குறிப்பிட்ட வழக்கில் இரண்டாவது வெளிப்பாடு ஜாமெட்ரி ஆப் யூனிட் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மற்றும் சியர் ஸ்ட்ரெஸ் இடையிலான உறவை அடைய உதவுகிறது பெயிலியர் எதிர்பார்க்கப்படும் போது சியர் ஸ்ட்ரெஸ் அடிப்படையில் பெயிலியர் அளவுகோலைப் பெற அதை பயன்படுகிறோம் இது ஒரு வகையான குறைக்கப்பட்ட கோஹெஸின் மற்றும் குறைக்கப்பட்ட பிரிக்சன் கோயெபிசியன்ட் ஆகும் ஏனென்றால் நாம் ஒரு ஜாய்ண்ட்டின் நடுவில் உள்ள ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் ஐப் பார்த்துவிட்டு ஒரு ஜாய்ண்ட்டின் விளிம்பிற்குச் செல்கிறோம் எனவே இது முதல் பெயிலியர் அளவுகோலாகும் அடுத்த இரண்டு பெயிலியர் அளவுகோல்களை ஆராய்வோம் பின்னர் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகளின் முழு வரம்பையும் புரிந்துகொள்வோம் இந்த பெயிலியர் மேற்பரப்பு எப்படி இருக்கும் என்று புரிந்துகொள்வோம்